மதிய வணக்கம் வெவ்வேறு மெக்கானிசம்களை நாம் தொடர்ந்து ஆராய்வோம் மேன் முல்லர் அளவுகோலின் நீட்சியாக நாம் பார்த்த இன் பிளேன் மெக்கானிசம்ஸ் ஸ்ட்ரெஸ்களின் மட்டத்தில் செயல்படுகின்றன ரிசல்டன்ட் போர்ஸ்களைப் பார்க்கும் நீட்டிப்பு மற்றும் கடந்த வகுப்பில் ஃப்ளெக்சுரல் பெய்லியர் மெக்கானிஸம் இன் அடிப்படையில் ஒரு அளவுகோலை நாம் ஆராய்ந்தோம் எனவே ஃப்ளெக்சுரல் ஃபெயிலியர் மெக்கானிசம் ஃபார்முலேஷன் செய்யப்படும்போது கம்ப்ரெஸ்டு டோ வில் ஏற்படும் ஃப்ளெக்சுரல் கம்ப்ரெஸ்ஸன் பெய்லியர் ஐ அடிப்படையாகக் கொண்டது இருப்பினும் அந்த சூழ்நிலையின் ஒரு சிறப்பு வழக்கு இது என்பதையும் நாம் பார்த்தோம் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் லெவல் என்றால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல்கள் குறைவாக இருக்கும் நீங்கள் இன் பிளேன் திசையில் சுவரை ரிஜிட் ராக்கிங் செய்யலாம் எனவே அதுதான் சிறப்பு வழக்கு ஒரு ஓவெர்ட்டர்னிங் என்பது பெய்லியர் மெக்கானிஸம் இது ஃப்ளெக்சுரல் இன் பிளேன் ஃப்ளெக்சுரல் மெக்கானிஸம் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும் மற்ற இரண்டு வழிமுறைகளை ஆராய்வோம் ஆனால் அதற்கு முன் நாம் சியர் டாமினேட்டட் பிஹேவியர்க்கு செல்வோம் ஒரு ஃப்ளெக்சுரல் ராக்கிங் அல்லது ஒரு ஃப்ளெக்சுரல் கிரஸ்ஸிங் மெக்கானிஸம் ஆல் நிர்வகிக்கப்படும் ஒரு சுவரின் சைக்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன என்பதைப் பார்ப்பது பயனுள்ளது எனவே நான் பார்க்கப் போவது ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர் எனவே இந்த கபாஸிட்டியின் விரிவாக்கம் மற்றும் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் முதன்மையாக மஸோன்றி ரெஸ்பான்ஸ் தொடர்பாக செய்யப்படுகிறது எர்த்குவாக் நடவடிக்கைகளுக்கு அன்ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றி ரெஸ்பான்ஸ் சைக்ளிக் பிஹேவியர் ஆன ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர் ஐ ஆராய்வது முக்கியம் எர்த்குவாக் இயற்கையில் ரிவெர்ஸ் சைக்ளிக் பிஹேவியர் எனவே ஃப்ளெக்சுரல் மெக்கானிஸம்களுக்கான இன் பிளேன் ரெஸ்பான்ஸ் ஐயும் சியர் மெக்கானிஸம்களுக்கான இன் பிளேன் ரெஸ்பான்ஸ் ஐயும் நாம் ஆராய்ந்து ஒப்பிட்டுப் பார்த்தால் மஸோன்றி சுவரில் டிபார்மேஷன் கபாசிட்டிஸ் எவ்வாறு கிடைக்கின்றன என்பதைப் பற்றி நன்கு புரிந்துகொள்வோம் மஸோன்றி சுவரில் ஸ்டேட்டஸ் ஆப் எனர்ஜி டிஷ்ஷிபேசன் என்ன மற்றும் ஸ்டீல் ரிஇன்போர்ஸ்மென்ட் எங்கே அறிமுகப்படுத்துவது மற்றும் ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றிகளுக்கு அன்ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றிகளை உருவாக்குவது உண்மையில் பங்களிக்கிறது எனவே அந்தச் சூழலில்தான் நாம் ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர் ஐ ஆய்வு செய்யத் தொடங்குவோம் உங்களில் சிலருக்கு சைக்ளிக் ரெஸ்பான்ஸ் ஐப் பற்றித் தெரிந்திருக்கவில்லை என்றாலும் ஸ்டேடிக் சைக்ளிக் ரெஸ்பான்ஸ் ஐ நாம் இங்கே பிடிக்க முயற்சிக்கிறோம் இது டைனமிக் அனாலிசிஸ் அல்லது டைனமிக் பிஹேவியர் இலிருந்து அல்ல ஆனால் ஸ்டேடிக் அல்லது குவாஸி ஸ்டேடிக் பிஹேவியர் இலிருந்து ஆனால் மஸோன்றி சுவர்கள் ரிவெர்ஸ் சைக்ளிக் லோடிங்ற்கு எவ்வாறு ரெஸ்பான்ஸ் செய்கின்றன என்பதைப் பற்றி நன்கு புரிந்துகொள்ள இந்த கிராப் ஐப் பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் எனவே நாம் ஃப்ளெக்சுரல் டாமினேட்டட் மெக்கானிஸம் ஐப் பார்த்தால் ராக்கிங் அல்லது ராக்கிங் எபாக்ட் இறுதியில் ஒரு செங்கல் மஸோன்றி சுவரில் கிரஸ்ஸிங் ஆப் கம்ப்ரெஸ்டு டோ க்கு வழிவகுக்கும் நான் ஆய்வக சோதனைகளைப் பார்க்கிறேன் ஏனெனில் நீங்கள் இவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ஆய்வு செய்யலாம் நீங்கள் பூகம்பத்தில் சரியான இன் பிளேன் லோட்களைப் பயன்படுத்தலாம் தரை இயக்கத்தின் சீரற்ற தன்மையின் காரணமாக நீங்கள் ஒரு மஸோன்றி சுவரில் வரும் செயல்களின் கலவையைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நாம் ஒரு ஆய்வக சோதனையை பார்க்கிறோம் அங்கு நீங்கள் பார்க்கும் சுவர் பேனல் ஒரு சியர் சுவர் இது க்ராவிட்டி லோட்களுக்கு உட்பட்டது எனவே மேலே நீங்கள் பார்க்கும் ஆக்சுவேட்டர்கள் மேலே நீங்கள் பார்க்கும் ஜாக்குகள் ஆகியவை சுவரை விரும்பிய அளவு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன்ற்கு உட்படுத்துகின்றன மேலும் இது சுவரிலேயே மிகைப்படுத்தப்பட்ட க்ராவிட்டி போர்ஸ்களை இலட்சியப்படுத்துவதாகும் எனவே இந்தச் சுவரைப் பல மாடிக் கட்டிடத்தில் தரை மாடிச் சுவராகப் பார்த்தால் தரைத் தளச் சுவரில் எதிர்பார்க்கப்படும் ப்ரீகம்ப்ரஷன் லெவலின் அடிப்படையில் என்னால் ப்ரீகம்ப்ரஷன் அளவைக் கட்டுப்படுத்த முடியும் அது ஒரு மாடி சுவராக இருந்தால் நீங்கள் ப்ரீகம்ப்ரஷன் அளவைக் குறைக்கிறீர்கள் அதாவது பராபெட் மற்றும் ஸ்லாப்பின் எடை மட்டுமே சுவரிலேயே மிகைப்படுத்தப்பட்ட லோட் ஆக இருக்கும் எனவே மிகைப்படுத்தப்பட்ட லோட் இன் அளவை அறிமுகப்படுத்துவதற்கும் பின்னர் சுவரை லேட்டரல் போர்ஸ்களுக்கு உட்படுத்துவதற்கும் இது ஒரு வசதியான வழியாகும் இந்த வழக்கில் உங்களிடம் ஆக்சுவேட்டர் உள்ளது லேட்டரல் திசையில் இது இன் பிளேன் சியர் போர்ஸ்களைப் பயன்படுத்துகிறது பூகம்பத்தில் எதிர்பார்க்கப்படும் சேதத்தை உருவகப்படுத்த முயற்சிக்கிறது ஆனால் அது தானாகவே ஏற்றப்படும் எனவே சுவரில் பௌண்டரி கண்டிஷன்ஸ் உள்ளன நீங்கள் அதை அடிவாரத்தில் சரிசெய்யலாம் டாப் சுழற்ற ப்ரீ ஆக உள்ளது எனவே நீங்கள் மீண்டும் ஒரு உண்மையான கட்டிடத்தில் எதிர்பார்க்கப்படும் பௌண்டரி கண்டிஷன்ஸ்களை பிரதிபலிக்க முடியும் மேலே உள்ள சைக்ளிக்களைத் தடுக்க விரும்பினால் மேலே சைக்ளிக்களை அனுமதிக்காத ஒரு அமைப்பை உருவாக்கலாம் மற்றும் சுவரின் சியர் டிபார்மேஷன் சுயவிவரத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் ஆனால் அத்தகைய சோதனை நடத்தப்படுவதற்கு முன்பு அவை முக்கியமான தேர்வுகள் செய்யப்படவேண்டும் எனவே நீங்கள் பார்ப்பது நமது ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட சோதனைகள் நீங்கள் ஒரு மஸோன்றி சுவர் ஐ பார்க்கிறீர்கள் இது சாம்பல் செங்கற்களைப் பயன்படுத்தி கட்டப்பட்டது நீங்கள் பார்க்கிறபடி இது மெல்லியதாக இருக்கிறது அதாவது சுவரின் நீளத்தை விட உயரம் அதிகம் பொதுவாக உயரம் மற்றும் நீளம் விகிதம் அதிகமாகவும் சுமார் 1 5 ஆகவும் இருக்கும் போது சுவர்களை மெல்லிய சுவர்கள் என்று குறிப்பிடுகிறோம் எனவே இது ஒரு மெல்லிய சுவர் நாம் ஆய்வு செய்கிறோம் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் கீழே பார்க்கும் கருப்பு கோடுகள் உண்மையில் க்ராவிட்டி போர்ஸ்கள் முன்னிலையில் சுவர் லேட்டரல் போர்ஸ்க்கு உட்படுத்தப்படுவதால் உருவாகும் கிராக்குகள் மேலும் இது ரிவெர்ஸ் சைக்ளிக் ஆகும் எனவே நீங்கள் 0 நிலையிலிருந்து பாசிட்டிவ் மாக்ஸிமம்த்திற்குச் சென்று 0 க்கு வரவும் பின்னர் நீங்கள் இறக்கி பின்னர் நெகடிவ் மாக்ஸிமம்த்திற்குச் சென்று திரும்பி வரவும் எனவே இது சைக்ளிக் ஆனால் ரிவெர்ஸ் சைக்ளிக் பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் சைக்கிள் மற்றும் அதனால்தான் அடிவாரத்தில் கிராக் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இரண்டு முனைகளிலும் அடிவாரத்தில் நீங்கள் காணும் கருப்புக் கோடு டென்ஷன் ஹீல் கிராக் இரண்டு முனைகளிலும் ரிவெர்ஸ் சைக்ளிக் லோடிங் உடன் நிகழ்கிறது மற்றும் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவு குறைவாக இருந்தால் இது ஒரு மெல்லிய சுவர் என்பதைக் கருத்தில் கொண்டு கிராக் ஏற்படக்கூடிய முழு கிராஸ் செக்சனையும் நீங்கள் பெறலாம் மற்றும் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவைப் பொறுத்து மீண்டும் நீங்கள் ஒரு சியர் சிளைடிங் பெய்லியர் ஐப் பெறலாம் அல்லது நீங்கள் சுவரிலேயே ராக்கிங் பெறலாம் எனவே இது ராக்கிங் மற்றும் ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர்க்கு உட்பட்ட ஒரு வழக்கு இது பரிசோதனையிலிருந்து கைப்பற்றப்பட்டது சுவரின் கட்டமைப்பின் சைக்ளிக் ரெஸ்பான்ஸ் ஐப் பெறுவீர்கள் பின்னர் சுவர் எடுக்கப்பட்ட அனைத்து சைக்ளிக்களிலும் ஒரு என்வலப் கர்வ் ஐப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் தடித்த கருப்பு கோடு பாசிட்டிவ் குவாட்ரண்ட் இல் நீங்கள் காணும் தடிமனான கறுப்புக் கோடு மற்றும் நெகடிவ் குவாட்ரண்ட் இல் என்வலப் கர்வ் ஆகும் இது ஒட்டுமொத்த ரெஸ்பான்ஸின் என்வலப் மற்றும் பாசிட்டிவ் சைக்ளிக் மற்றும் நெகடிவ் சைக்ளிக் இல் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் ஐக் குறிக்கிறது மேலும் பொதுவாக இரண்டையும் அல்லது இரண்டின் ஆவெரேஜ் அல்லது பாசிட்டிவ் கர்வ் மற்றும் நெகடிவ் கர்வ் எதுவானாலும் ரெஸ்பான்ஸின் அப்சலூயிட் மாக்ஸிமம் ஆக இருக்கும் எனவே நாம் உண்மையில் இங்கு கவனிப்பது ராக்கிங்கிற்கு உட்பட்ட ஒரு சுவரைத்தான் அத்தகைய ஹைஸ்டெரெடிக் கர்வில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்கள் உள்ளன நீங்கள் பார்ப்பது போர்ஸ் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் எனவே மாக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் இல் என்வலப் கர்வில் இருந்து ஒரு வகையான யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ வரையறுக்கலாம் மற்றும் சுவரின் யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன என்பதை வரையறுப்பது அகநிலை அனுபவபூர்வமான ஒன்று யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன என்பதை நிறுவ நீங்கள் பயன்படுத்தும் முறையைப் பொறுத்து இது மாறுபடும் ரிஇன்போர்ஸ்டு கான்கிரீட் அமைப்புகள் அல்லது ஸ்டீல் அமைப்புகளைப் போல நீங்கள் தெளிவாகப் பார்க்காததால் மஸோன்றி போன்ற பொருட்களில் யீல்டு நிகழ்வு அவ்வளவு தெளிவாகக் காணப்படவில்லை எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறையைப் பொறுத்து யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் மதிப்பீடுஅது அகநிலை ஆகிறது யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் இன் மதிப்பீட்டை நீங்கள் செய்தால் சுவர் எதிர்க்கும் கபாஸிட்டி கொண்ட மாக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஐப் பார்க்கவும் யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் க்கான மாக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் இன் ரேஷியோ இப்போது என்னிடம் இருந்தால் அந்த ரேஷியோ சுவரின் டிஸ்பிளேஸ்மென்ட் டக்டிலிட்டியை எனக்கு வழங்குகிறது எனவே என்வலப் கர்வில் இருந்து சுவரில் கிடைக்கும் டக்டிலிட்டி அடிப்படையில் அளவிடப்பட்ட சுவரின் டிபார்மேசன் கபாஸிட்டி பற்றிய மதிப்பீட்டைப் பெற முடியும் நீங்கள் ஒவ்வொரு வளையத்தையும் பார்த்தால் அது பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் எஸ்கர்சின் ஆக இருக்கும் நீங்கள் ஒரு எஸ்கர்சின் ஐப் பார்த்தால் கர்வின் கீழ் உள்ள பகுதி ஒரு சைக்கிள் ஐக் குறிக்கிறது நிச்சயமாக எலாஸ்டிக் சைக்கிள்களில் உங்களுக்கு எனர்ஜி டிஷ்ஷிபேசன் இல்லை மற்றும் நீங்கள் சுவரில் சேதம் பார்க்க தொடங்கும் போது கிராக் ஏற்படும் மற்றும் எனர்ஜி டிஷ்ஷிபேசன் உள்ளது எனவே குறிப்பாக எலாஸ்டிக் சைக்கிள்களில் ஒரு சைக்கிள் உள்ள ஒவ்வொரு போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் வளையத்திலும் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் வளையத்தின் கீழ் உள்ள பகுதியானது டிஷ்பெட்டெட் எனர்ஜி ஆகும் சியர் டாமினேட்டட் மெக்கானிஸம்களுடன் ஒப்பிடுகையில் நீங்கள் ஃப்ளெக்சுரல்வான ராக்கிங் மெக்கானிஸம்களைப் பார்க்கும்போது பொதுவாகக் கவனிக்கப்படும் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று சுவரில் குறிப்பிடத்தக்க டிபார்மேசன் கபாஸிட்டி உள்ளது அதாவது சுவர் ஆடிக்கொண்டிருப்பதாலும் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் குறைவாக இருந்தால் அது தொடர்ந்து கடுமையான ராக்கிங்கிற்கு உட்படும் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் அதிகமாக உள்ளன பிறகு நீங்கள் கம்ப்ரெஸ்டு டோ வில் ஃப்ளெக்சுரல் கம்ப்ரெஸ்ஸன் பெய்லியர் ஐப் பெறலாம் எனவே இந்த குறிப்பிட்ட மெக்கானிஸத்தில் ராக்கிங் பிஹேவியர் டிபார்மேசன் கபாஸிட்டிகள் அல்லது அமைப்பில் கிடைக்கும் டக்டிலிட்டி குறிப்பிடத்தக்கது அன்ரிஇன்போர்ஸ்டு அமைப்புக்கு இது நீங்கள் பெறக்கூடிய மாக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் டக்டிலிட்டி ஆகும் நீங்கள் உண்மையில் தரமான வரைபடத்தைப் பார்த்தால் டெல்டா மாக்ஸிமம் யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ விட 3 முதல் 4 மடங்கு அதிகமாக இருப்பதைக் காணலாம் சரி எனவே உங்கள் கேள்வி குறிப்பிடத்தக்க ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகளில் இருந்தது கம்ப்ரெஸ்டு டோ கிரஸ்ஸிங் மூலம் ஒரு ஃப்ளெக்சுரல் மெக்கானிஸத்தில் பெய்லியர் எதிர்பார்க்கப்படுகிறது ஆம் ஒரு ரிவெர்ஸ் சைக்ளிக் சூழ்நிலையில் பொதுவாக நடப்பது டோ வில் ஒன்று சுவரை மாக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு கொண்டு செல்லும் சைக்ளிக்யின் தொடக்கத்தில் டோ வில் ஒன்று கிரஸ்ஸிங் பெய்லியர் ஐ அடையும் எனவே அதனுடன் நாம் சோதனையை நிறுத்த வேண்டும் ஏனெனில் நாம் சுவரில் பெய்லியர் ஐக் கண்டோம் அதை நாம் திரும்பக் கொண்டு வரவில்லை ஏனெனில் அது ஏற்கனவே ஒரு முனை நசுக்கப்படுவதால் மற்றும் சுவரில் சமச்சீர் இழந்ததால் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது எனவே பொதுவாக இது மற்ற வகுப்பில் நாம் பார்த்த படத்தில் கவனிக்கப்படுகிறது கிரஸ்ஸிங் பெய்லியர் எப்போதும் ஒரு முனையில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஒரு சோதனையைப் பொறுத்த வரையில் அந்த இடத்தில் நிறுத்துவோம் எனவே நான் முன்பு குறிப்பிட்டது என்னவென்றால் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் தரமான முறையில் நீங்கள் மாக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் 3 முதல் 4 அல்லது யீல்டு டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ விட அதிகமாக இருக்கும் என்று கூறுவீர்கள் எனவே மஸோன்றி வகையைப் பொறுத்து இந்த விகிதம் மாறுபடலாம் மற்றும் இந்த எண்ணை நாம் உடனடியாக ஆய்வு செய்யவில்லை ஆனால் நீங்கள் சியர் மெக்கானிஸம்களுடன் ஒப்பிடுகையில் ஃப்ளெக்சுரல் ராக்கிங் மெக்கானிஸம்களைக் கொண்டிருக்கும் போது டிஸ்பிளேஸ்மென்ட் டக்டிலிட்டி கணிசமாக அதிகமாக உள்ளது என்ற உண்மையை நீங்கள் நினைவில் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் பார்க்கும் இரண்டாவது விஷயம் இந்த ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர் ஐ வேறு எந்த மெக்கானிஸம் உடனும் நாம் ஒப்பிடவில்லை வேறு ஏதேனும் ஹிஸ்டெரெடிக் கர்வ் குறிப்பாக சியர் மெக்கானிஸம்ஆல் டாமினேட் செய்கிறது ஆனால் நீங்கள் கவனிப்பது என்னவென்றால் ஹிஸ்டெரிசிஸின் இந்த லூப்ஸ் நேரோ லூப்ஸ் சரி நேரோ லூப்ஸ் என்பது லூப் இன் கீழ் பகுதி சிறியதாக இருக்கும் மற்றும் எனர்ஜி டிஷ்ஷிபேட் ஆவதை ஐக் குறிக்கிறது போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கர்வ்க்கான லூப் இன் கீழ் பகுதி என்ன என்பதை நீங்கள் மதிப்பிட்டால் மற்ற மெக்கானிஸம்களுடன் ஒப்பிடும்போது அல்லது நீங்கள் ஒரு சுவரை வலுப்படுத்தினால் அது சிறியதாக இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இந்த பாய்ண்ட் தான் அது குறைவதற்கான காரணம் எனர்ஜி டிஷ்ஷிபேசன் குறைவாக உள்ளது நீங்கள் சுவரில் ஒரு டென்சில் ஹீல் கிராக் உருவாகிறது மற்றும் அது சுவரின் நீளத்தில் 80 85 சதவிகிதம் வரை நீட்டிக்கப்படலாம் மற்றும் சுவர் கம்ப்ரெஸ்டு டோ மீது கிரஸ்ஸிங் ஆவதில்லை என்றால் பின்னர் சுவர் வெறுமனே முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருக்கும் சுவரில் எனர்ஜி டிஷ்ஷிபேசன் நடைபெற சாத்தியம் இல்லை இது ஏற்கனவே உங்களிடம் உள்ள ஒரு முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட கிராக் பிளேன் மற்றும் அது இப்போதுதான் செல்கிறது அந்த கிராக் பிளேன் உடன் ஆடிக்கொண்டிருக்கிறது எனர்ஜி டிஷ்ஷிபேசன் அமைப்பில் மேலும் இன்எலாஸ்டிசிட்டி ஏற்படாது எனவே இன் பிளேன் ஃப்ளெக்சுரல் மெக்கானிஸத்தில் ஒரு ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர் பொதுவாக நல்ல டிபார்மேசன் கபாஸிட்டி நல்ல டக்டிலிட்டி ஆனால் குறைந்த எனர்ஜி டிஷ்ஷிபேசன் கபாஸிட்டி ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் அது ஒரு ஒரு சிறிய பிட் பர்டோஸ் ஏனெனில் உங்களுக்கு பூகம்ப ரெஸ்பான்ஸ் இன் போது நீங்கள் நல்ல பூகம்ப ரெஸ்பான்ஸ் வேண்டும் போது உங்களுக்கு நல்ல டிபார்மேசன் கபாஸிட்டி வேண்டும் ஆனால் நல்ல எனர்ஜி டிஷ்ஷிபேசன் ஐயும் விரும்புகிறீர்கள் உங்கள் சுவர் அன்ரிஇன்போர்ஸ்டு ஆக இருந்தால் அதை அடைவது கடினம் நீங்கள் உங்கள் சுவரை வலுப்படுத்தியவுடன் நீங்கள் டிபார்மேஷன் கபாஸிட்டியை அடைய முடியும் ஆனால் நல்ல எனர்ஜி டிஷ்ஷிபேசன் ஐயும் பெறலாம் எனவே பூகம்பப் பயன்பாடுகளில் அன்ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றிகள் அதிக சென்ஸைத் தருவதில்லை ஏனெனில் நல்ல பூகம்ப ரெஸ்பான்ஸ்க்கான இந்த இரட்டைத் தேவைகளை உங்களால் அடைய முடியாது இப்போது எனர்ஜி டிஷ்ஷிபேசன் என்பது பூகம்பத்தின் போது ஒரு அமைப்பில் உள்ள இன்புட் எனர்ஜி சேதத்தை உருவாக்குவதன் மூலம் டிசிபேட் செய்ய வேண்டும் ஒரு அமைப்பு இன்புட் எனர்ஜி ஐ உறிஞ்சி அந்த இன்புட் எனர்ஜி ஐ ஏதோவொன்றாக மாற்ற முடியும் ஏனெனில் அந்த எனர்ஜி ஒரு பெரிய எனர்ஜி கட்டமைப்பில் இன்புட் செய்யப்பட்டால் அந்த எனர்ஜி ஐ இழக்க அல்லது அந்த எனர்ஜி ஐ ஏதாவது மாற்றுவதற்கான வழியைக் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களிடம் ஒரு சுவர் இருந்தால் அது உறுதியற்ற முறையில் சிதைந்துவிடும் ஆனால் பெய்லியர் அடையாமல் எந்த பெய்லியர் மெக்கானிஸம் ஐயும் அடையவில்லை எனில் அது ஒரு வெற்றிகரமான அமைப்பாகும் ஏனெனில் நீங்கள் எனர்ஜி ஐச் டிசிபேட் செய்து இன்னும் நிலையானதாக வைக்க முடியும் மாணவன் டக்டிலிட்டி சரி அது டக்டிலிட்டியா அது டக்டிலிட்டி எனவே உங்களிடம் டிபார்மேசன்கபாஸிட்டி உள்ளது ஆனால் டிபார்மேஷன் கபாஸிட்டி மட்டும் போதாது ஒரு அமைப்பில் இன்புட் எனர்ஜி இருப்பதால் நிலத்திலிருந்து கணினியில் உள்ளீடு செய்யப்படும் பூகம்ப எனர்ஜி ஐ நீங்கள் டிசிபேட் செய்ய வேண்டும் இப்போது ராக்கிங் நல்லது ஆனால் நீங்கள் ராக்கிங்கிற்கான ஹைஸ்டெரெடிக் கர்வைப் பார்த்தால் இது பொதுவாக ஒரு மெல்லிய கர்வ் ராகிங் செய்வதன் மூலம் உங்களால் எனர்ஜி ஐச் டிசிபேட் செய்ய முடியாது நீங்கள் டிஸ்பிளேஸ்மென்ட் கபாஸிட்டி ஐப் பெற முடியும் டிஸ்பிளேஸ்மென்ட் நல்ல டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் ஆனால் நீங்கள் ஆற்றலைச் எனர்ஜி ஐச் டிசிபேட் செய்ய முடியாது நீங்கள் இரண்டையும் அடைய வேண்டும் ஆம் எனவே சியர் டிபார்மேசன் பிஹேவியர் ஐ ஆராயும்போது இதை மனதில் வைத்து மீண்டும் வருவோம் இன் பிளேன் சியர் மெக்கானிசம்ஸ் மற்றும் இன் பிளேன் திசையில் நமக்கு ஆர்வமுள்ள இன் பிளேன் சியர் மெக்கானிசம்க்குச் செல்லலாம் இரண்டு பெரிய சியர் பெய்லியர் முறைகள் உள்ளன அவை இண்டிபென்டென்ட் சியர் பெய்லியர் முறைகளாக அடையாளம் காணப்படுகின்றன இருப்பினும் லைப் அவ்வளவு நேராக இல்லை பெய்லியர் முறைகளின் கலவையை நாம் கொண்டிருக்கலாம் அது ஒரு பிரச்சனை ஏனெனில் ஒவ்வொரு மெக்கானிஸம் மிலிருந்தும் சுத்தமான மூடிய வடிவத் தீர்வைக் கொண்டிருப்பதை கடினமாக்கும் நீங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறைகளை வைத்திருக்கும் போது இந்த வெளிப்பாடுகளுடன் வேலை செய்வது ஒரு சிக்கலாகும் இருப்பினும் இது ஒரு நல்ல தொடக்க புள்ளியாகும் எனவே இரண்டு சியர் பெய்லியர் முறைகள் டயாக்னல் கிராக் முறை மான் முல்லர் அளவுகோலில் செங்கலின் மையத்தில் உள்ள டென்ஷன் பிளவுகள் டயாக்னல் டென்ஷன் கிராக்களின் உருவாக்கம் ஆகியவற்றை நாம் ஆராய்ந்தோம் பிரின்சிபல் டென்ஷன் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது நாம் ஒரு சூத்திரத்தைப் பயன்படுத்தினோம் இது ஒத்த அணுகுமுறையை அடிப்படையாகக் கொண்டது பிரின்சிபல் டென்ஷன் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது டயாக்னல் கிராக் ஏற்படுகிறது எனவே சியர் பெய்லியர்க்கான உங்கள் முதல் வழிமுறை இதுவாகும் சியர் பெய்லியர் இன் இரண்டாவது வழிமுறை நாம் முன்பு பார்த்தது சியர் சிளைடிங் பெய்லியர் பெட் ஜாய்ன்ட்டில் எந்த வழியில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு முக்கியமான பெட் ஜாய்ன்ட் இருக்கும் பொதுவாக நாம் பெட் ஜாய்ன்ட் ஐப் பார்க்கிறோம் இது மாக்ஸிமம் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவைக் கொண்டுள்ளது பொதுவாக அதிகபட்ச தேவையும் வருவதால் அது முதல் பெட் ஜாய்ன்ட் லேயர் நிலை அல்லது இரண்டாவது பெட் ஜாயிண்ட் லேயர் அல்லது பலவாக இருக்கலாம் எனவே சியர் ஃப்ளெக்சுரல் இரண்டாவது அளவுகோல் இப்போது இந்த அளவுகோலை நீங்கள் விரும்புகிறீர்கள் இந்த பெய்லியர் பயன்முறையை நீங்கள் மான் முல்லர் அளவுகோலில் இணைக்க வேண்டும் அங்கு நாம் மோர்ட்டார் ஜாய்ண்ட் பெய்லியர் அடைந்தோம் மொஹர் கூலொம்ப் அளவுகோலின் அடிப்படையில் எங்களிடம் ஒரு உருவாக்கம் இருந்தது அங்கு மோர்ட்டார் ஜாய்ன்ட்டின் பெய்லியர் பெய்லியர் முறைகளில் ஒன்றாகும் உண்மையில் நாம் பார்த்த முதல் பெய்லியர் பயன்முறை ஒரு மொஹர் கூலொம்ப் அளவுகோலாகும் டா இஸ் ஈகுவாள் டு கோஹெஸின் ப்ளஸ் mu இன்டு சிக்மா சியர் சிளைடிங் அளவுகோலை அந்த வகையான அடிப்படையில் வரையறுக்கலாம் எனவே இந்த இரண்டு பெய்லியர் முறைகள் நான் சொன்னது போல் கலப்பு முறைகள் சாத்தியமாகும் கபாஸிட்டி மற்றும் பெய்லியர் மெக்கானிஸம் ஐ எவ்வாறு கைப்பற்றுவது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் இலக்கியத்தின் தொகுப்பை நீங்கள் காண்பீர்கள் உங்களிடம் முறைகளின் கலவை இருந்தால் நீங்கள் பொதுவாக முறைகளின் கலவையைக் கொண்டிருப்பீர்கள் இது லேட்டரல் போர்ஸ் இன் தொடக்கத்திலிருந்து சரியானது என்று அர்த்தமல்ல சுவரின் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் அது எப்பொழுதும் சியர் ஸ்லைடிங் டாமினேட்டட் அல்லது டயாக்னல் கிராக் டாமினேட்டட் அல்லது ஃப்ளெக்சுரல் டாமினேட்டட் ஆக இருக்கும் இது ஒன்றில் ஆரம்பிக்கலாம் நீங்கள் டென்சில் ஹீல் கிராக் ஐப் பெறலாம் முக்கியமான பகுதியின் கிராக் காரணமாக கிராஸ் செக்சனின் பரப்பளவு குறைகிறது பின்னர் லெவல் ஆப் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ்களைப் பொறுத்து சுவரின் பிஹேவியர் யிலும் மாற்றத்தைக் காணலாம் எனவே நீங்கள் கலப்பு முறைகளைப் பெறுவது மிகவும் சாத்தியமாகும் இருப்பினும் டயாக்னல் டென்ஷன் பெய்லியர்ரைப் பொறுத்தவரை மீண்டும் நீங்கள் இரண்டு மெக்கானிசம்களைக் கொண்டிருக்கலாம் கிராக் உண்மையில் கல்லைப் பிளக்கிறது என்றால் செங்கலைப் பிளக்கிறது உங்கள் லைன் கிராக் அடையலாம் பின்னர் உங்கள் கிராக் கல்லை பிளவு செய்யாமல் இருந்தால் ஆனால் உண்மையில் ஜாய்ண்ட் ஐ தொடரும் நீங்கள் படிப்படியாக பெய்லியர் அடைவீர்கள் இங்கே முக்கியமான அளவுகோல் பெட் ஜாய்ண்ட் ஸ்ட்ரென்த் மற்றும் டென்ஷனில் உள்ள யூனிட் ஸ்ட்ரென்த் ஆகும் எனவே இது டயாக்னல் கிராக் மெக்கானிஸம் ஐப் பொருத்தவரை கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு அம்சமாகும் எனவே மான் முல்லர் கோட்பாட்டை விரிவுபடுத்தி பின்னர் இந்த போர்ஸ் ரிசல்டன்ட்களுடன் அதைப் பயன்படுத்துதல் இரண்டு சியர் பெய்லியர் முறைகளுக்கு ஒரு மூடிய வடிவ வெளிப்பாட்டை வரையறுப்பதற்கான அளவுகோல்கள் அதிகபட்ச முதன்மை அழுத்த அளவுகோலாகும் மாக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்று நாம் கூறுகிறோம் அது மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ நெருங்கும் போது நீங்கள் டயாக்னல் கிராக்குகளைப் பெறுவீர்கள் மற்ற பெய்லியர் அளவுகோல் மஸோன்றி சுவரில் ஏற்படும் ஜாய்ண்ட் சிளைடிங் விளக்குவதற்கான மொஹர் கூலம்ப் அளவுகோலை அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த இரண்டு அளவுகோல்களின் அடிப்படையில் சூத்திரங்களை ஆராய்வோம் முதலாவது மாக்ஸிமம் டென்சில் ஸ்ட்ரெஸ் அளவுகோலாகும் இங்கே நீங்கள் மஸோன்றி பேனல்களைப் பார்த்தால் அவை சியர் மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் ஆகிய இரண்டிற்கும் உட்பட்டவை டயாக்னல் கிராக்குகள் உருவாகும்போது பேனலின் சியர் ஸ்ட்ரென்த் அடையும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் டயாக்னல் கிராக்குகள் பொதுவாக மையத்தில் இருந்து உருவாகின்றன மீண்டும் நான் மான் முல்லர் அளவுகோலைக் குறிப்பிடுகிறேன் அங்கு அவை மையத்தில் உருவாகும் செங்கல் யூனிட் டென்ஷன் கிராக்குகளைப் பார்க்கிறோம் மற்றும் நாம் செங்கல் பரிமாணத்தை கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஜாய்ன்ட்டில் வரையறுக்கப்பட்ட சியர் ஸ்ட்ரெஸ் ஐ செங்கல் யூனிட் மையத்தில் உள்ள சியர் ஸ்ட்ரெஸ்க்கு மாற்ற முடியும் திறமையை கொண்டுள்ளது எனவே இதேபோல் இங்கே பொதுவாக இந்த வகையான பெய்லியர் மெக்கானிஸம் ஆனது பேனலின் மையத்தில் டயாக்னல் கிராக்குகளின் தொடக்கத்தைக் காண்கிறது இவை டயாக்னல் டென்ஷன் கிராக்குகள் அவை சியர் டென்ஷன் காரணமாக இருக்கும் அதாவது இந்த வகையான பெய்லியர் மெக்கானிஸம் ஐக் கடக்கத் தேவையான லேட்டரல் போர்ஸ் ஐ மதிப்பிடுவதற்கு ஒரு பிரின்சிபல் டென்ஷன் அளவுகோலைப் பயன்படுத்தலாம் எனவே நாம் xz பிளேன் ஐப் பற்றிப் பேசுகிறோம் என்று வைத்துக் கொண்டால் சுவரில் σz மற்றும் τxz ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் முன்னிலையில் லேட்டரல் போர்ஸ் காரணமாக உருவாக்கப்பட்ட சியர் ஸ்ட்ரெஸ் இன் கலவையைப் பற்றி பேசுகிறோம் இந்த குறிப்பிட்ட அளவுகோலில் உள்ள கருதுகோள் என்னவென்றால் கோட்பாட்டின் டென்சில் ஸ்ட்ரெஸ் ஆனது மஸோன்றிகளின் டென்சில் ஸ்ட்ரென்த் இன் மதிப்பை அடையும் போது சியர் பெய்லியர் ஏற்படுகிறது இப்போது மீண்டும் மேன் முல்லர் அளவுகோலைப் பொறுத்து மேன் முல்லர் அளவுகோலுக்கு செங்கல் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐப் பற்றி பேசினோம் ஆனால் இங்கே நாம் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் இல் ஆர்வமாக உள்ளோம் சரி இப்போது இந்த சூழலில் பொருத்தமான மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் என்ன டயாக்னல் கம்ப்ரெஸ்ஸன் டெஸ்ட் போன்ற சோதனையுடன் நிறுவக்கூடிய மதிப்பைப் பற்றி நாம் பேசுகிறோம் டயாக்னல் கம்ப்ரெஸ்ஸன் டெஸ்ட் ஆனது மஸோன்றி இன் சியர் ஸ்ட்ரென்த் ஐ மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்தச் சூழலில் டயாக்னல் கம்ப்ரெஸ்ஸன் டெஸ்ட்டிலிருந்து நீங்கள் மதிப்பிடும் ஸ்ட்ரென்த் ftu மஸோன்றியின் கன்வென்ஷனல் அல்லது ரெபெரென்ஸ்ஸியல் டென்சில் ஸ்ட்ரென்த் என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே இது ஒரு வகையான மதிப்பு நாம் பேசும் மஸோன்றிகளின் டென்சில் ஸ்ட்ரென்த்தின் மதிப்பீடு ஏனெனில் பெய்லியர் முக்கிய டென்ஷனில் உள்ளது எனவே இதனுடன் இந்த சூழலில் நீங்கள் மோஹர் வட்டத்தை ஆய்வு செய்தால் சுவரில் உள்ள ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் τxz வெர்சஸ் σz சியர் ஸ்ட்ரெஸ் τxz மற்றும் சிக்மா z நார்மல் ஸ்ட்ரெஸ் போன்றவை σc மற்றும் σt பிரின்சிபல் கம்ப்ரெஸ்ஸன் பிரின்சிபல் டென்ஷன் ஐ நமக்கு அளிக்கிறது சிக்மா t நமக்குத் தேவை இந்த மதிப்பீட்டை நாம் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த்க்கு சமன் செய்ய வேண்டும் மற்றும் நமக்கு ஒரு அளவுகோல் உள்ளது எனவே இங்குள்ள பிரின்சிபல் டென்சில் ஸ்ட்ரெஸ் σt என்பது மோஹ்ர் வட்டத்தின் பிரின்சிபல் டென்ஷன் ஆகும் σt இன் உண்மையான மதிப்பு என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் சியர் ஸ்ட்ரெஸ் இன் மதிப்பை அறிவது மற்றும் சுவரில் செயல்படும் ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் மதிப்பை அறிந்து கொள்வது இது மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஆன ftu க்கு சமன் செய்யப்படுகிறது அசெம்பிளி மஸோன்றி எனவே இதுதான் நாம் பயன்படுத்தும் அளவுகோல் இப்போது நிச்சயமாக முந்தைய வெளிப்பாடு ஸ்ட்ரெஸ்களின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது ஆனால் போர்ஸ் ரிசல்டன்ட் அடிப்படையில் இதைச் செய்ய முடியும் என்று நாம் பேசுகிறோம் எனவே நாம் இப்போது ஸ்ட்ரெஸ் இன் நிலையிலிருந்து போர்ஸ் ரிசல்டன்ட்க்கு மாற்ற வேண்டும் குறிப்பாக சுவரின் இறுதி லேட்டரல் போர்ஸ் கபாஸிட்டி என்ன என்பதை வரையறுக்க அது ஒரு டயாக்னல் டென்ஷன் அளவுகோலில் பெய்லியர் ஆகும் எனவே பேனலின் மையத்தில் இந்த கிராக் ஏற்படுவதால் குழுவின் மையத்தில் வரையறுக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஐப் பார்ப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் பேனலில் நார்மல் ஸ்ட்ரெஸ் N என்பது கிராஸ் செக்சன் l இன் பரப்பளவை t மற்றும் சியர் ஸ்ட்ரெஸ் ஆல் வகுக்கப்படும் மிகைப்படுத்தப்பட்ட லோட் இப்போது சியர் ஸ்ட்ரெஸ் பாதிக்கப்படப் போகிறது உயரத்தில் உள்ள எந்த கிராஸ் செக்சனிலும் சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சீராக இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் வெர்டிகள் சியர்க்கு உட்பட்ட ஒரு பீமில் ஒரு ரெக்ட்டாங்குளர் கிராஸ் செக்சனை நீங்கள் எடுத்தால் அது அதிகபட்சமாக அடையும் நடுநிலை அச்சில் பீக் சியர் ஸ்ட்ரெஸ் உடன் நீங்கள் பராபோலிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஐப் பெறுவீர்கள் எனவே சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சீரானதாக இருக்காது எனவே ஆவெரேஜ் ஸ்ட்ரெஸ் உடன் பணிபுரிவது தந்திரமானது ஏனெனில் ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ் ஆனது கிராக் ஏற்படப் போகும் மதிப்பிற்கு நெருக்கமான மதிப்பை உங்களுக்கு வழங்க முடியாது எனவே இது சுவரின் விகிதத்தால் கணிசமாக பாதிக்கப்படுவதாகக் காணப்படுகிறது எனவே சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ என்ன என்பதை உண்மையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் ஒரு காரணியால் சரிசெய்யப்பட்ட சியர் ஸ்ட்ரெஸ் இன் மதிப்பீட்டை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் சுவரின் விகிதத்தின் பங்கு என்ன எனவே சியர் ஸ்ட்ரெஸ் இன் ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சுவரின் விகிதத்தின் அடிப்படையில் ஒரு திருத்தம் செய்கிறோம் ஒரு சுவரின் ரேஷியோ ஆனது அது ஃப்ளெக்சுரல் மெக்கானிஸம் டாமினேட் செலுத்தப் போகிறதா அல்லது சியர் மெக்கானிஸம்களால் டாமினேட் செலுத்தப் போகிறதா என்பதில் ஒரு பங்கு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இங்கே τ0 என்பது ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ் என்பது வேறு ஒன்றுமில்லை அது Hlt என நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது உங்களுக்கு ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ் ஐ அளிக்கப் போகிறது ஆனால் இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ வைப் பயன்படுத்தும் அதிகபட்ச சியர் ஸ்ட்ரெஸ் ஐ மதிப்பிடுவதற்கு இந்த ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ்லிருந்து ஒரு விலகல் உள்ளது நாம் இந்த நிலையான சொல் b வடிவில் நாம் அஸ்பெக்ட் ரேஷியோ வை கொண்டு வருகிறோம் இந்த நிலையான சொல் என்ன என்பதை சிறிது நேரத்தில் விளக்குகிறேன் எனவே முந்தைய வெளிப்பாடுக்குச் செல்லுங்கள் இப்போது τxz2 அண்டர் ரூட்டின் இரண்டாம் பாகத்தில் இருந்தது bτ என மாற்றப்பட்டுள்ளது இப்போது இந்த காரணி நேரடியாக சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ வை சார்ந்துள்ளது H என்பது சுவரின் உயரம் மற்றும் l என்பது சுவரின் நீளம் மேலும் இவை என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான அனாலிசிஸ் வடிவத்தைப் பெறுவது சாத்தியமில்லை என்பது கவனிக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் பணியாற்றிய ஆராய்ச்சியாளர்கள் அனுபவ வெளிப்பாடுகளை முன்மொழிந்துள்ளனர் அவை பெய்லியர் ஐ ஏற்படுத்தும் சியர் ஸ்ட்ரெஸ் இன் நிலையில் ஜாமெட்ரியின் விளைவை நன்கு கவனித்துக்கொள்கின்றன எனவே 1984 இல் உருவாக்கப்பட்ட இந்த அளவுகோலைப் பார்க்கிறோம் b இன் மதிப்பு 1 முதல் 1 5 வரை இருக்கும் 5 க்கும் அதிகமான அஸ்பெக்ட் ரேஷியோ உடன் மெல்லிய சுவர்களைப் பார்க்கும்போது மதிப்பை 1 5 ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே b அதிகபட்ச மதிப்பு 1 5 ஆக இருக்கும் நீங்கள் ஸ்குவாட் சுவர்களைப் பார்க்கும்போது அங்கு h பை l ஆனது 1 ஐ விடக் குறைவாக உள்ளது அத்தகைய சுவரில் உயரத்தை விட சுவர் நீளமானது இது ஒரு ஸ்குவாட் சுவர் நீங்கள் b இன் மதிப்பை 1 ஆக வரம்பிடுகிறீர்கள் எனவே b ஆனது 1 முதல் 1 5 வரை மாறுபடும் மற்றும் வரம்பில் 1 முதல் 1 5 வரை அதாவது h வரம்பில் l ஆனது 1 முதல் 1 5 வரை h பை l இன் மதிப்பு b ஆகவே எடுத்துக்கொள்ளப்படும் எனவே b ஆனது 1 முதல் 1 5 வரையிலான வரம்பில் h இன் மதிப்பை l ஆல் நேரடியாகச் சார்ந்திருக்கும் எனவே இந்த வெளிப்பாட்டுடன் b க்கான சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மதிப்புடன் நீங்கள் ரூட் காலத்தின் கீழ் τ என்ற எண்ணைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் ஆவெரேஜ் ஸ்ட்ரெஸ் ஐப் பயன்படுத்தலாம் ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் மதிப்பு மற்றும் ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ் மதிப்பு இந்த வெளிப்பாட்டில் மற்றும் நமக்குத் தேவையான H இன் அடிப்படையில் வெளிப்பாட்டை எழுதுங்கள் பெய்லியர் ஐ ஆளும் பெய்லியர்க்கான முதல் வெளிப்பாட்டில் டோ கிரஸ்ஸிங் ஆல் நிர்வகிக்கப்படும் பெய்லியர் இறுதி தருணத்தின் அடிப்படையில் நமக்கு வெளிப்பாடு இருந்தது ஆனால் சுவரின் உயரத்தை அறிந்தால் இறுதி மொமெண்ட் உடன் தொடர்புடைய லேட்டரல் போர்ஸ் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் இந்த வெளிப்பாட்டில் மீண்டும் நாம் H ஐ வெளிப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறோம் எனவே நீங்கள் H இன் அடிப்படையில் இறுதி வெளிப்பாட்டை எழுதலாம் அண்டர் ரூட்டில் உள்ள வெளிப்பாட்டை எளிமைப்படுத்துதல் முழு வெளிப்பாடு

எனவே ஆவெரேஜ் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் ஐ நீங்கள் அறிவீர்கள் சுவரின் கிராஸ் செக்சனின் பரப்பளவை நீங்கள் அறிவீர்கள் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ நீங்கள் அறிவீர்கள் மற்றும் சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ அடிப்படையில் h பை l மூலம் ஒரு மதிப்பீட்டை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் டயாக்னல் டென்ஷன் கிராக் எதிர்பார்க்கப்படுகிற லேட்டரல் போர்ஸ் இன் மதிப்பை நீங்கள் மதிப்பிடலாம் எனவே இது இரண்டாவது மெக்கானிஸம் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் நாம் ஃப்ளெக்சுரல் மெக்கானிஸம் ஆக கொண்டிருந்த விவாதத்தில் ஹைஸ்டெரெடிக் பிஹேவியர் அதை விரிவுபடுத்தி சியர் மெக்கானிஸத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்வோம் நாம் பொதுவாக இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பார்க்கிறோம் இது மீண்டும் எங்கள் முதுநிலை மாணவர்களில் ஒருவரால் நடத்தப்பட்ட சோதனை சுவர் பிளாக் ஆல் ஆனது அது கான்கிரீட் பிளாக்ஸ் எனவே நீங்கள் சுவரில் ஒரு சியர் பெய்லியர் மெக்கானிஸம் ஐ செய்யலாம் ஆனால் நீங்கள் கவனிக்கும் இரண்டு விஷயங்கள் முதலில் டிபார்மேஷன் கபாஸிட்டி ஃப்ளெக்சுரல் ஆன ராக்கிங் மூலம் நிர்வகிக்கப்படும் சுவரை விட கணிசமாக குறைவாக உள்ளது எனவே டிபார்மேசன் கபாஸிட்டி நீங்கள் உடையக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஐப் பெறப் போகிறீர்கள் என்பது ஒரு அளவிற்கு உண்மை ஃப்ளெக்சுரல் ராக்கிங் மெக்கானிஸம் ஆல் நிர்வகிக்கப்படும் ஒரு சுவருடன் நீங்கள் பெறும் டிஸ்பிளேஸ்மென்ட் கபாஸிட்டி அல்லது டக்ட்டிலிட்டி தன்மையின் கிட்டத்தட்ட பாதியைப் பெறுவீர்கள் அது முதல் புள்ளி இரண்டாவது அம்சம் என்னவென்றால் நீங்கள் ஃப்ளெக்சுரல் ராக்கிங்கிற்குப் பெறுவதை விட எனர்ஜி டிசிபேசனைப் பெறுவீர்கள் இப்போது அது அன்ரிஇன்போர்ஸ்டு சுவர் என்றால் நீங்கள் ஒரு சிக்னல் கிராக்கைப் பெறப் போகிறீர்கள் அது பரவுகிறது மற்றும் ஸ்லைடிங் நிகழப்போகும் மேற்பரப்பாக மாறும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு எனெர்ஜியைச் சிதறடிக்கும் ரிஇன்போர்ஸ்மென்ட் மூலம் நீங்கள் பல கிராக்குகள் பல சியர் கிராக்குகள் உண்மையில் அதிக எனெர்ஜியைச் சிதறடிக்க உதவும் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன் பிளேன் ஃப்ளெக்சுரல் ராக்கிங் மெக்கானிஸம்களைப் பொறுத்தவரை சியர் டாமினேட் செலுத்தும் மெக்கானிஸம்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கபாஸிட்டி குறைவாக உள்ளது ஏறக்குறைய ஒரு பாதி மட்டுமே நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இந்த மெக்கானிஸத்தில் எனர்ஜி டிஷ்ஷிபேசன் என்பது பிளேன் பிஹேவியர் இன் கடினமான ராக்கிங் மெக்கானிஸம் உடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் அதிகமாக உள்ளது இந்த குறிப்பிட்ட வழக்கில் பிஹேவியர் உடையக்கூடியது சரி மூன்றாவது அளவுகோலை ஆராய்வோம் நான் சொன்னது போல் மூன்றாவது அளவுகோல் மான் முல்லர் வெளிப்பாடுகளின் கீழ் நாம் ஆராய்ந்த ஜாய்ண்ட் பெய்லியர் மோர்ட்டார் ஜாய்ண்ட் பெய்லியர் அளவுகோலின் நீட்டிப்பு எனவே நார்மல் ஸ்ட்ரெஸ் மற்றும் சியர் ஸ்ட்ரெஸ் ஐ ஆவெரேஜ் ஸ்ட்ரெஸ் ஆக மீண்டும் ஆய்வு செய்கிறோம் ஆனால் இந்த அளவுகோலைப் பொறுத்த வரையில் முக்கியமானது சுவரின் கம்ப்ரெஸ்டு மண்டலத்தில் இருந்து வரும் சியர் ஸ்ட்ரென்த் ஐ நாம் ஆராய வேண்டும் அதாவது சுவரின் ஒரு பகுதி ஏற்கனவே கிராக் அடைந்துள்ளது மற்றும் அது டென்சில் ஹீல் விரிசலாக இருக்கலாம் நாம் கலப்பு முறைகளைப் பற்றி பேசினோம் எனவே ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் சுவரில் சியர் சிளைடிங் ஐப் பெறுவது போல் இல்லை ஜாமெட்ரி கொடுக்கப்பட்டது மற்றும் ஸ்ட்ரெஸ் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலை கொடுக்கப்பட்டது உங்களிடம் ஒரு ஆளும் மெக்கானிஸம் இருப்பது சாத்தியமில்லை எனவே உங்களுக்கு ஒரு சுவர் இருக்கிறது என்று சொல்லலாம் இது லேட்டரல் போர்ஸ்கள் மற்றும் அச்சு போர்ஸ்களுக்கு உட்பட்டது மற்றும் நான் நேற்று குறிப்பிட்டது போல் டென்சில் ஹீல் கிராக் ஒரு சேவைத்திறன் அளவுகோல் அது ஒரு இறுதி நிலை அல்ல எனவே சுவரில் எவ்வளவு ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் செயல்படுகிறது என்பதைப் பொறுத்து டென்சில் ஹீல் கிராக் ஏற்படலாம் அது நிகழ்ந்தவுடன் லேட்டரல் போர்ஸ் ஐயும் க்ராவிட்டி போர்ஸ் ஐயும் சமன்படுத்துவதற்குக் கிடைக்கும் சுவரின் கம்ப்ரெஸ்டு நீளம் குறைக்கப்படுகிறது அதன் மீதுதான் நீங்கள் சியர் கபாசிட்டியைக் கணக்கிட வேண்டும் நீங்கள் கூலம்ப் வகை அளவுகோலைக் கருத்தில் கொள்ளலாம் சரி மற்றும் நாம் டயாக்னல் டென்ஷன் பெய்லியர் பார்த்துக்கொண்டிருந்த முந்தைய சூழ்நிலையில் பேனலின் நடுவில் பேனலின் நடுப்பகுதியில் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டன பேனலின் நடுவில் ஹீல் கிராக்கிங் இல்லை பேனலின் அடிப்பகுதியில் ஹீல் கிராக்கிங் உள்ளது எனவே உங்கள் மதிப்பீட்டில் கம்ப்ரெஸ்டு மண்டலத்தின் நீளம் என்ன என்பதில் கவனமாக இருக்க வேண்டிய அளவுகோல் இதுதான் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் குறியீடுகள் சியர் கபாசிட்டியை மதிப்பிடும் போது அவை எப்போதும் டென்ஷனில் உள்ள மண்டலத்தை புறக்கணிப்பதில் வேலை செய்கின்றன மற்றும் சுவரின் சியர் ஸ்ட்ரென்த் ஐ மதிப்பிடுவதற்கு கம்ப்ரெஸ்டு மண்டலத்தை மட்டுமே வைத்திருக்கும் எனவே நான் அவற்றில் இரண்டை மட்டுமே ஆய்வு செய்கிறேன் யூரோகோட் வடிவம் இது குறியீட்டைப் பொறுத்து வடிவமைப்பின் அடிப்படையில் வேறுபட்ட அணுகுமுறையை அடிப்படையாகக் கொண்டது யூரோகோடில் ஒரு அன்ரிஇன்போர்ஸ்டு போர்ஸ் மஸோன்றி சுவரின் சியர் ஸ்ட்ரென்த் மஸோன்றி fvk ஒரு யூனிட் பகுதிக்கான சியர் ஸ்ட்ரென்த் என மதிப்பிடப்படுகிறது இது பயன்படுத்தப்படும் மஸோன்றி சியர் ஸ்ட்ரென்த்க்கான குறியீடாகும் இது சுவரின் கம்ப்ரெஸ்டு நீளத்தின் மதிப்பீட்டால் பெருக்கப்படுகிறது எனவே ஒரு சுவர் கிராக் தொடங்கியுள்ளதா என்பதை சரிபார்க்க லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ் ஆகியவற்றின் கலவையானது கிராக்கை ஏற்படுத்துமா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி என்றால் என்ன சுவரின் கம்ப்ரெஸ்டு நீளத்தை நீங்கள் எவ்வளவு குறைக்கலாம் என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் கூலோம்ப் வகை பெய்லியர் அளவுகோலின்படி ஸ்ட்ரென்த் ஐ மதிப்பிடுவதற்கு இந்த சமன்பாடுகளை நீங்கள் பயன்படுத்துவதால் இது ஒரு முக்கியமான அம்சம் என்பதால் இதை நான் கொடியிடுகிறேன் எனவே இந்தக் குறியீடானது சியர் ஸ்ட்ரென்த் ஐக் கொடுக்கிறது இது ஒரு யூனிட் பகுதிக்கான சியர் ஸ்ட்ரென்த் ஐ கம்ப்ரெஸ்டு மண்டலத்தின் தடிமனாக கம்ப்ரெஸ்டு மண்டலத்தின் நீளமாக மாற்றுகிறது சியர் ஸ்ட்ரென்த் தன்னை மஸோன்றி வேலையின் சியர் ஸ்ட்ரென்த் உண்மையில் எதையும் பின்பற்றுவதில்லை ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கும் மொஹர் கூலம்ப் அளவுகோல் இன்னும் முன்னதாக எனவே இது உண்மையில் சியர் ஸ்ட்ரென்த் τ c μσ வடிவமாகும் எனவே இது உண்மையில் நாம் முன்பு பார்த்த வடிவமாகும் இது டவ் ஆனது C பிளஸ் mu இன்டு சிக்மாவுக்குச் சமமானது அதாவது fvk0 நாட் என்பது உண்மையில் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரென்த் ஆகும் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் இல்லாத போது அது ஒன்றும் இல்லை ஆனால் கோஹெஸின் தான் பாண்ட் எனவே fvk0 என்பது பாண்ட் fvk0 என்பது c ஐத் தவிர வேறில்லை பின்னர் பிரிக்ஸன் பங்களிப்பு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவைப் பொறுத்தது எனவே σd என்பது கம்ப்ரெஸ்டு பகுதியின் ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆகும் இப்போது கம்ப்ரெஸ்டு பகுதி மொத்த நீளத்தை விட குறைவாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கலாம் நார்மல் ஸ்ட்ரெஸ்அதிகரிக்கலாம் எனவே σd என்பது கம்ப்ரெஸ்டு பகுதியில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் 0 4 என்பது செங்கல் மஸோன்றி பிரிக்ஸன் குணகத்திற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் குறியீடுகளின் மதிப்பு இது உண்மையில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் 0 4 என்பது மஸோன்றி வேலையின் சிறப்பியல்பு சியர் ஸ்ட்ரென்த் இன் வரையறையில் பயன்படுத்தப்படும் மதிப்பு நிச்சயமாக பொருளின் ஒரு யூனிட் பகுதிக்கு சியர் ஸ்ட்ரென்த் இன் அதிக மதிப்பைப் பெறும்போது குறியீடுகள் இந்த மதிப்பின் மீது வரம்பை வைக்கின்றன ஆனால் இந்த குறிப்பிட்ட மதிப்பைக் கட்டுப்படுத்துவது நிலையான நடைமுறையாகும் மேலும் இது வரையறுக்கக்கூடிய பல்வேறு வழிகள் உள்ளன சில குறியீடுகள் அனுபவ ரீதியில் செல்கின்றன சில குறியீடுகள் அதை டென்சில் ஸ்ட்ரென்த் உடன் யூனிட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் உடன் இணைக்கின்றன இந்த குறிப்பிட்ட வழக்கில் இது செங்கல் யூனிட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஐ விட 0 065 மடங்கு அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது சில தகவல்கள் மட்டுமே நாம் இங்கே படத்தை முடிப்போம் IS குறியீடு IS குறியீடு என்ன செய்கிறது 1905 ஐப் பொருத்தவரை அனுமதிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் உடன் நாம் வேலை செய்கிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே IS குறியீடு அனுமதிக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஐ வரையறுக்கிறது அனுமதிக்கப்பட்ட சியர் ஸ்ட்ரெஸ் ஐ நீங்கள் கட்டமைப்பில் உள்ள லோட்களின் கலவையால் சியர் ஸ்ட்ரெஸ் அளவை ஒப்பிடுவீர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் குறியீடு 0 1 fd6 மதிப்பைப் பயன்படுத்துகிறது இந்த வழக்கில் மீண்டும் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட சியர் ஸ்ட்ரெஸ்ற்கு வரம்புக்குட்பட்ட மதிப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இங்கே fd fd இன் மதிப்பு என்பது இறந்த லோட்களால் ஏற்படும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும் மேலும் இது அழுத்தப்பட்ட பகுதியில் மட்டுமே கணக்கிடப்பட வேண்டும் அதாவது டென்ஷன் மண்டலத்தை நாம் புறக்கணிக்கிறோம் நீங்கள் உண்மையில் ஒரு மொஹர் கூலம்ப் அளவுகோலில் இருந்து வரும் வெளிப்பாட்டின் வடிவத்தைப் பார்த்தால் fs என்பது τ 0 1 என்பது கோஹெஸின் எனவே குறியீடு உண்மையில் அங்கு ஒரு எண்ணைக் கொடுத்து எங்களால் முடியும் என்று கூறுகிறது அனுமதிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அணுகுமுறையில் கோஹெஸின் கிடைக்கும் என்பதால் சுமார் 0 1 MPa வரையிலான பாண்ட் ஸ்ட்ரென்த் ஐ நாம் எதிர்பார்க்கலாம் மற்றும் fd பை 6 என்பது μσ காம்போனென்ட் ஆகும் அதாவது இங்கு கருதப்படும் பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் ஆறில் ஒரு பங்கு அல்லது 0 இது அனுமதிக்கப்பட்ட சியர் ஸ்ட்ரெஸ் மதிப்பீட்டில் கிடைக்கும் பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் ஆகும் எனவே இதுவே தரநிலை மொஹர் கூலம்ப் வகை அளவுகோல் என்பது உலகெங்கிலும் உள்ள வெவ்வேறு குறியீடுகளில் சியர் ஸ்ட்ரென்த் மதிப்பீட்டிற்குப் பயன்படுத்தப்படும் நிலையான அணுகுமுறையாகும் எனவே உருவாக்கம் பற்றி கொஞ்சம் கிரிட்டிக்கல் கம்ப்ரெஸ்டு நீளத்தை நாம் மதிப்பிட முடியும் பின்னர் ஜாய்ன்ட்டில் குறைந்த கோஹெஸின் மற்றும் குறைந்த பிரிக்ஸன் கோயெபிஸியன்ட் கொண்டவற்றில் மான் முல்லர் அளவுகோலுக்கு நாம் முன்பு பயன்படுத்திய அதே முறையைப் பின்பற்றுகிறது எனவே கம்ப்ரெஸ்டு நீளம் l ஐ விட lc குறைவாக இருக்கும் சுவரைப் பார்க்கிறோம் மற்றும் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அடிப்படையில் ஸ்ட்ரெஸ்களின் டிஸ்ட்ரிபியூஷன் நான் லீனியர் ஆக மாறத் தொடங்குகிறது என்று நாம் கருதவில்லை ஏனெனில் ஸ்லைடிங் ஷியர் காரணமாக பெய்லியர் ஏற்படுகிறது மற்றும் ஃப்ளெக்சுரல் கம்ப்ரெஸ்ஸன் ஆல் கம்ப்ரெஸ்டு டோ வில் பிளாஸ்டிஃபிகேஷன் இருக்கும் சூழ்நிலையில் நாம் இல்லை எனவே கம்ப்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்களின் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ ஒரு ட்ரையங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக கருதுவது இங்கே சரியான அனுமானமாகும் எனவே ஆக்ஸில் போர்ஸ் இன் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி e மற்றும் கம்ப்ரெஸ்டு நீளத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் கிராக் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் கிளாசிக்கல் நிபந்தனையின் அடிப்படையில் வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துகிறோம் e6 சுவரின் நீளத்தில் ஆறில் ஒரு பங்கிற்கு அதிகமாக இருந்தால் பின்னர் ட்ரையங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஜாமெட்ரியின் அடிப்படையில் e அல்லது கம்ப்ரெஸ்டு நீளத்தையே மதிப்பிட முடியும் நாம் நாம் முன்பு பார்த்த எக்ஸ்ன்ட்ரிசிட்டி N இன்டு e க்கு ஆக்ஸில் போர்ஸ் ஆக மொமெண்ட்டின் மதிப்பீட்டைப் பயன்படுத்துவதை நினைவில் கொள்க எனவே மொமெண்ட் N இன்டு e என்பது நீங்கள் கொண்டு வர வேண்டிய ஒன்று எனவே கம்ப்ரெஸ்டு நீளம் மொத்த நீளத்தின் சில β மடங்கு ஆகும் மேலும் கம்ப்ரெஸ்டு மண்டலத்தின் நீளத்திற்கான வெளிப்பாடு நம்மிடம் உள்ளது நீளத்தைப் பெருக்க வேண்டிய விகிதத்தை இந்தப் பகுதியைக் கொண்டு நாம் l2 - e2 என்று எழுதியுள்ளோம் பின்னர் நீங்கள் நான் சொன்னது போல் இந்த எக்ஸ்ன்ட்ரிசிட்டி e என தன்னை வெளிப்படுத்த முடியும் என்று பார்க்கிறீர்கள் மொமெண்ட் ஆனது N இன்டு e ஆக எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த சமன்பாட்டிற்குள் e க்கு M பை N என்று ஒரு வெளிப்பாட்டைக் கொண்டுவருதல் இப்போது சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ வைப் பொறுத்து ஒரு வெளிப்பாட்டைப் பெற முடிகிறது எனவே சுவரின் சியர் ஸ்பான் இங்கு கொண்டு வரப்படுகிறது இங்கே αv என்பது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அது சுவரின் சியர் ஸ்பான் எனவே M பை H என்பது மொமெண்ட் டு சியர் சியர் போர்ஸ் டிவைடெட் பை l இதை H நாட் பை l என்று எழுதுகிறோம் இந்த M பை H ஆனது ரேஷியோ ஆப் பெண்டிங் மொமெண்ட் டு சியர் போர்ஸ் இது H நாட் என வெளிப்படுத்தப்படுகிறது H நாட் பை l எனவே lc க்கான இந்த வெளிப்பாடு சியர் ஸ்பான் ரேஷியோ வைக் கொண்டுவருகிறது சுவரின் பிரிவின் சியர் ஸ்பான் சுவர் பிரிவின் சியர் ரேஷியோ எனவே கம்ப்ரெஸ்டு நீளத்தின் இந்த மதிப்பீட்டில் கம்ப்ரெஸ்டு நீளத்தில்தான் ஜாய்ண்ட் சியர் பெய்லியர் அளவுகோல் பயன்படுத்தப்படும் எனவே கூலம்பிற்குள் இதை நாம் அளவுகோல் போலப் பயன்படுத்தினால் சுவரின் மீதமுள்ள கம்ப்ரெஸ்டு நீளத்தில் கிடைக்கும் கோஹெஸின் காரணமாக இறுதி சியர் கபாஸிட்டி உள்ளது என்று நாம் கூறுகிறோம் மீதமுள்ள கம்ப்ரெஸ்டு நீளத்தில் சுவர் கோஹெஸின் இழக்கப்படுகிறது இனி பாண்ட் இல்லை எனவே βlt என்பது கோஹெஸின் இது இன்னும் செயலில் உள்ள பகுதி மற்றும் நிச்சயமாக உங்களிடம் பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் உள்ளது அது உங்களுக்கு முழுமையாகக் கிடைக்கும் மற்றும் μ என்பது N உடன் பெருக்கப்படுகிறது எனவே முந்தைய வெளிப்பாட்டைப் போல் ஸ்ட்ரெஸ்களின் அடிப்படையில் இல்லாமல் நாம் இங்கு போர்ஸ்களில் செயல்படுவதைக் காண்கிறோம் எனவே இந்த வெளிப்பாட்டை விரிவுபடுத்தி நாம் முன்பு இருந்த சியர் விகிதத்தின் வடிவத்தில் கொண்டு வருகிறோம் மேலும் சுவரின் இறுதித் கபாஸிட்டி ஐ மதிப்பிடுவதில் கோஹெஸின் மற்றும் பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் ஆகிய இரண்டையும் கொண்டு வரும் மற்றும் சுவரின் சியர் ரேஷியோ வெளிப்பாடு உங்களிடம் உள்ளது எனவே இது முந்தைய வழக்கில் இருந்ததைப் போன்ற குறைக்கப்பட்ட சியர் ஸ்ட்ரென்த் ஆகும் அங்கு பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் மற்றும் கோஹெஸின் மதிப்பீடு பிளாக் இன் மையத்திலிருந்து பிளாக் இன் மேல் அல்லது கீழ் வரையிலான ஜாமெட்ரியின் காரணமாக பிளாக் இன் ஜாமெட்ரியின் அடிப்படையில் ரிடக்சன் பேக்டர் தேவை இதேபோல் சுவரின் ஒட்டுமொத்த நீளத்தை விட கம்ப்ரெஸ்டு நீளம் குறைவாக இருப்பதால் இங்கே நாம் கொண்டிருக்கும் வெளிப்பாடு குறைக்கப்பட்ட ஸ்ட்ரென்த் ஐப் பார்க்கிறது எனவே இந்த அளவுகோல் பொதுவாக சுவரின் அடிப்பகுதியில் ஏற்படும் மாக்ஸிமம் மொமெண்ட்டின் காரணமாக பெய்லியர் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் எப்பொழுதும் இது மிகவும் கம்ப்ரெஸ்டு பகுதி என்று உங்களுக்குச் சொல்லும் எனவே இது எப்போதும் அடிமட்ட பெட் ஜாய்ன்ட்டில் இருக்கும் மற்றும் பிஸிக்கல் ரீதியாகவும் இருக்கும் நாம் ஒரு சோதனையைச் செய்யும்போது அது ஈரமான ப்ரூஃபிங் கோர்ஸ் மற்றும் மஸோன்றி சுவருக்கு இடையிலான இடைமுகம் அல்லது அது முதல் மஸோன்றி ஜாய்ன்ட்டில் ஒன்றாக இருப்பதைக் காண்கிறோம் மற்றும் இந்த குறிப்பிட்ட அளவுகோலை சியர் சிளைடிங் அளவுகோலுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் சுவரில் ஏற்படும் பெய்லியர் வேறு எந்த வகையிலும் பெய்லியர் அடைந்தால் மஸோன்றி சுவரின் சியர் ஸ்ட்ரென்த் ஐக் கணிக்க இதைப் பயன்படுத்த முடியாது அதாவது பிளக்ஸ்சரல் கம்ப்ரெஸ்ஸன் ஆல் சுவர் பெய்லியர் அடையும் அல்லது டயாக்னல் கிராக்குகளை உருவாக்குவதன் மூலம் சுவர் பெய்லியர் அடையும் கூலம்ப் வகை அளவுகோலைப் பயன்படுத்தி Hu வின் இந்த மதிப்பீடு பொருத்தமானது அல்ல எனவே இந்த எச்சரிக்கையை நான் எழுப்புவதற்குக் காரணம் பல குறியீடுகள் சுவரின் சியர் கபாசிட்டியை மதிப்பிடுவதற்கு இந்த வெளிப்பாட்டை மட்டுமே தருகின்றன ஆனால் ஒரு சுவரின் சியர் கபாஸிட்டி ஆனது பெய்லியர் மெக்கானிஸம் ஐப் பொறுத்தது மற்றும் மெக்கானிசம் முழுவதும் அதைப் பயன்படுத்துகிறது இந்த வெளிப்பாட்டை மெக்கானிஸம் முழுவதும் பயன்படுத்துவது தவறான முடிவுகளைத் தரும் எனவே நான் அதைக் கொடியிடுகிறேன் பின்னர் மூடுகிறேன் மூன்று வெவ்வேறு பெய்லியர் மெக்கானிஸம்களை ஆய்வு செய்து பார்க்கிறேன் கொடுக்கப்பட்ட மஸோன்றி சுவருக்கான ஆக்ஸில் போர்ஸ் இன் வெவ்வேறு நிலைகளுக்கு சியர் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இன்டெராக்சன் என்றால் என்ன எனவே நாம் மான் முல்லர் அளவுகோலைப் போலவே பின்னர் கண்டுபிடிக்கவும் பின்னர் சியர் ஸ்ட்ரெஸ் நார்மல் போர்ஸ் ஐப் பொருத்தவரை பெய்லியர் டொமைனை வரையறுக்கப் பயன்படுத்தப்பட்டது லேட்டரல் போர்ஸ் H மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் N க்கு நாம் அதையே செய்கிறோம் உண்மையில் உங்களுக்கு மூன்று வெவ்வேறு மண்டலங்கள் உள்ளன ஃப்ளெக்சுரல் சியர் மண்டலம் டயாக்னல் கிராக் மண்டலம் மற்றும் ஃப்ளெக்சுரல் பெய்லியர் மண்டலம் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவு குறைவாக இருக்கும் போது ஸ்லைடிங்கி சியர் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் இடைநிலை அளவைக் கொண்டிருக்கும் போது டயாக்னல் கிராக் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் சுவரில் குறிப்பிடத்தக்க ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஐக் கொண்டிருக்கும் போது ஃப்ளெக்சுரல் பெய்லியர் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஸ்லைடிங்கிற்காக நாம் உருவாக்கிய மூன்று வெளிப்பாடுகள் Hu Hu பார் டயாக்னல் அதனால் அது ஸ்லைடிங்கிற்கான Hu Hu பார் டயாக்னல் கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் இது பெரிய கர்வ் ஆகும் ஃப்ளெக்சுரல்க்காக Hu உள்ளது மற்றும் அவை வெவ்வேறு மண்டலங்களில் டாமினேட் செலுத்துகின்றன எனவே உங்களுக்குத் தெரிந்த அஸ்பெக்ட் ரேஷியோ h பை l ஒற்றைப் பேனல் அறியப்பட்ட பௌண்டரி கண்டிஷன்களால் வழங்கப்பட்டிருக்கும் இப்போது நாம் αv பற்றிப் பேசுகிறோம் αv நேரடியாக சுவர் ஒற்றை பெண்டிங்கில் பெண்டிங் ஆகிறதா என்ற விளைவைக் கொண்டுவருகிறது கேன்டிலீவர் சுயவிவரம் அல்லது இரட்டை பெண்டிங் சியர் சுயவிவரம் ஏனெனில் சியர் ரேஷியோ சியர் ஸ்பான் மாறப்போகிறது h0 மாறும் பெண்டிங் மொமெண்ட் டு லேட்டரல் போர்ஸ் ரேஷியோ ஆனது உங்கள் சியர் டிபார்மேசன் சுயவிவரம் அல்லது கான்டிலீவர் சுயவிவரம் என்பதைப் பொறுத்து மாறும் எனவே ஒட்டுமொத்த பரிமாணங்களை நான் அறிந்திருந்தால் பின்னர் h பை l ஆல் மதிப்பிட்டால் சுவரின் தடிமன் எனக்குத் தெரியும் பௌண்டரி கண்டிஷன்கள் எனக்குத் தெரியும் அதனால் அது இரட்டை பெண்டிங் இருக்குமா அல்லது ஒற்றை பெண்டிங் இருக்குமா என்பது எனக்குத் தெரியும் பின்னர் நான் மஸோன்றி கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரென்த் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் கோஹெஸின் மற்றும் பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் போன்ற பொருள் பண்புகள் இருந்தால் மற்றும் எனக்கு லெவல் ஆப் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் தெரியும் ஆவெரேஜ் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் சுவர் எந்த மெக்கானிஸத்தில் பெய்லியர் அடையும் மற்றும் எந்த மதிப்பில் இருக்கும் என்பதை மதிப்பிடுவதற்கான ஒரு மூடிய வடிவ வழி என்னிடம் உள்ளது எனவே x அச்சில் ஆக்ஸில் போர்ஸ் அதிகரித்து வரும் இந்த தொடர்புக்கு நான் வருகிறேன் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் இன் ஆவெரேஜ் நிலைக்கு தொடர்புடைய ஆக்ஸில் போர்ஸ் எனக்குத் தெரிந்தால் நான் மதிப்பிட முடியும் நான் எங்காவது இருந்தால் நான சுவரின் ஆக்ஸில் கபாஸிட்டி எவ்வளவு கிலோநியூட்டன்கள் மற்றும் பெய்லியர் ஆனது டயாக்னல் கிராக்கில் இருக்கும் என்று மதிப்பிடலாம் நீங்கள் இரண்டிற்கும் இடையில் எங்காவது இருக்கலாம் நீங்கள் எங்காவது அங்கேயே இருக்கலாம் ஆனால் உங்கள் மதிப்பீடுகள் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று இருக்கக்கூடும் என்று அர்த்தம் அது ஒரு மெக்கானிஸம் ஆக இருக்குமா அல்லது மற்றொன்றாக இருக்குமா என்பது உங்களுக்கு உறுதியாகத் தெரியவில்லை உங்களுக்கு அந்த எல்லைச் சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கலப்பு முறைகளையும் கொண்டிருக்கலாம் ஆனால் RC வடிவமைப்பில் கம்ப்ரெஸ்ஸன் ஐ பெண்டிங் பிரச்சனைக்கு நாம் PM இன்டராக்ஷனைப் பயன்படுத்துவதைப் போல இது உங்களுக்குத் தருகிறது இங்கே உங்களிடம் சியர் கம்ப்ரெஸ்ஸன் உள்ளது அதை நீங்கள் வடிவமைப்பிலும் மதிப்பீட்டிலும் பயன்படுத்தலாம் எனவே அதன் மூலம் இன் பிளேன் நடவடிக்கைகளில் சியர் கபாஸிட்டி முடிவுக்கு வருகிறோம் மேலும் அன்ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றிக்காக உருவாக்கக்கூடிய PM தொடர்புகளைப் பார்ப்போம் ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றி சுவர்களை வடிவமைப்பதில் இது நமக்குப் பயன்படும் எனவே நான் இங்கே நிறுத்துகிறேன்